வணக்கம் மைக்ரோவேவ் அளவீடுகள் குறித்த விரிவுரைக்கு வருக இந்த விரிவுரையில் சோதனைக் கருவிகளைப் பயன்படுத்தி சர்குய்ட் பண்புகளை எவ்வாறு அளவீடு செய்வது என்பதைப் படிக்கப் போகிறோம் இதை நாம் இரண்டு பகுதிகளாகப் படிப்போம் முதல் பகுதியில் மைக்ரோவேவ் அளவீடுகள் சில அடிப்படை தியரிட்டிகள் அஸ்பெக்ட்ஸ்களை விளக்குவேன் இரண்டாவது பகுதியில் அளவீடுகளை நடைமுறையில் எவ்வாறு செய்வது என்று படிப்போம் ஆரம்பிக்கலாம் எனவே மைக்ரோவேவ் சர்குய்ட்களில் நேரத்திற்கு எதிராக குறைந்த ஃபிரிக்குவன்ஸி சர்குய்ட்களைப் போல் அல்லாமல் வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட்கள் அளவிடப்படும் நாங்கள் வழக்கமாக ஃபிரிக்குவன்ஸி களத்தில் பவர் மற்றும் பேஸ் அளவீடுகள் செய்கிறோம் எனவே ஆர் எஃப் மற்றும் மைக்ரோவேவ் சர்குய்ட்களில் அளவிடப்படும் அடிப்படை அளவுகள் ஃபிரிக்குவன்ஸி பவர் இம்படன்ஸ் எஸ் பாராமீட்டர்கள் மற்றும் நாய்ஸ் போன்ற போர்ட் பாராமீட்டர்கள் இந்த அளவீடுகள் முதன்மையாக ஸ்பெக்ட்ரம் அனலைசர் மற்றும் நெட்ஒர்க் அனலைசர் ஆகிய இரண்டு முக்கிய கருவிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படுகின்றன ஸ்பெக்ட்ரம் அனலைசர் சிக்னல் ஃபிரிக்குவன்ஸி மற்றும் பவர் அளவீடுகளின் அடிப்படையில் செய்ய வல்லது இது ஒரு சிக்னலின் பேஸ் நாய்ஸையும் அளவிட முடியும் இது ஹார்மோனிக் டிஸ்டார்சன் மற்றும் இன்டர் மாடுலேஷன் டிஸ்டார்சன் ஆகியவற்றை அளவீடு செய்ய பயன்படுகிறது நெட்வொர்க் அனலைசர்கள் முதன்மையாக எஸ் பாராமீட்டர்கள் அளவீடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இது இன்புட் அல்லது அவுட்புட் இம்பெடன்ஸ் எனப்படும் நெட்ஒர்க்கின் இம்பெடன்ஸை அளவீடு செய்யவும் பயன்படுகிறது மேலும் இது ஒரு நெட்ஒர்க்கின் பி 1 டிபி ஆகும் கேய்ன் கம்ப்ரஷன் பாய்ண்டை அளவிட பயன்படுகிறது ஸ்பெக்ட்ரம் அனலைசர் கருவியைப் பயன்படுத்தி ஃபிரிக்குவன்ஸி பவர் மற்றும் பேஸ் நாய்ஸையும் எவ்வாறு அளவீடு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே சில அடிப்படைகள் நம்மிடம் சைனூசாய்டலி மாறுபடும் சிக்னல் v A cos 2πf1t உள்ளது மேலும் ஸ்பெக்ட்ரம் இதுபோல் தெரிகிறது எனவே ஃபிரிக்குவன்ஸி எஃப் 1 இல் நமக்கு ஒரு இம்பல்ஸ் உள்ளது ஆனால் இந்த இம்பல்ஸின் உயரம் எ ஆக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் இம்பல்ஸ் முக்கியமாக சிக்னலில் உள்ள பேஸ் நாய்ஸ் காரணமாக கீழே எரிகிறது மேலும் இந்த பேஸ் நாய்ஸ் ஹெர்ட்ஸுக்கு டி பி சிஇல் அளவிடப்படுவதைக் காணலாம் சென்டர் ஃபிரிக்குவன்ஸியிலிருந்து சில ∆எஃப்∆f ஆஃப்செட்டில் இது f1 ஆகும் இந்த செட்டப் மிகவும் எளிமையானது இது பொதுவாக ஒரு வி சி ஓ அல்லது சிக்னல் ஜெனரேட்டர் அல்லது பி எல் எல் ஒரு ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் இன்புட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அதற்கேற்ப அளவீடு செய்யலாம் இப்போது பேஸ் நாய்ஸ் அளவீடுகளுக்குப் வி சி ஓ அல்லது பி எல் எல் ஆக இருக்கும் டி யு டி ஸ்பெக்ட்ரம் அனலைசர்கள் குறிப்பு மூலத்தை விட சத்தமாக இருக்க வேண்டும் பின்னர் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் மட்டுமே டி யு டி இன் பேஸ் நாய்ஸை அளவிட முடியும் பவர் மற்றும் ஃபிரிக்குவன்ஸி அளவீடுகள் நேராக முன்னோக்கி உள்ளன மேலும் இந்த அளவுகளின் நடைமுறை அளவீட்டில் இவற்றைக் காண்போம் அடுத்தது ஹார்மோனிக் டிசார்ட்சன் அளவீடு எனவே உங்களிடம் ஒரு லீனியர் அல்லாத டி யு டி க்கு ஆர் எப் இல் உற்சாகமூட்டும் சோர்ஸ் உள்ளது டி யு டி இன் அவுட்புட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இன்புட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் சில அமைப்புகள் இங்கே உள்ளன மேலும் அம்பிளிபைர் வழக்கில் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் சர்குய்ட்க்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று டி யு டி இன் அவுட்புட் கூறுவதை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறான நிலையில் நீங்கள் டி யு டி அவுட்புட்டிற்கும் ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் இன்புட்டிற்கும் இடையில் ஒரு விழிப்புணர்வை வைக்க விரும்பலாம் இதுதான் நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை அடுத்தது ஐபி 3 அளவீடு எனவே ஒரு பவர் இணைப்பான் மூலம் டி யு டி இன் இன்புட்டில் இரண்டு டோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் மூன்றாம் வரிசை இன்டர் மாடுலேஷன் தயாரிப்பு 2f1 f2 அல்லது 2f2 f1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை டி யு டி அவுட்புட்டில் உள்ளது இவை சில ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் அமைப்புகள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பவர் காம்பினெர் இந்த இரண்டு போர்ட்ஸ்களுக்கிடையில் மிக உயர்ந்த தனிமைப்படுத்தலைக் கொடுக்க வேண்டும் மேலும் இது எஃப் 1 மற்றும் எஃப் 2 க்கு மிக அதிக வருவாய் இழப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது நெட்வொர்க் அனலைசர்கள் அல்லது வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் வி ஏ ஆகியவற்றைப் பயன்படுத்தி செய்யப்படும் நெட்வொர்க் அளவீடுகள் வருகிறது மற்றும் அளவிட வேண்டிய டி யு டி வி ஏ இன் இரண்டு போர்ட்ஸ்கள் முழுவதும் வைக்கப்படுகிறது இரண்டு போர்ட்ஸ்கள் இருந்தால் ஒரு போர்ட்களின் வழக்கில் நீங்கள் அதை வெக்டார் நெட்வொர்க் அனலைசரில் கிடைக்கும் இரண்டு போர்ட்களில் ஒன்றோடு இணைக்கிறீர்கள் எனவே டி யு டி கலிபராசன் அளவீடுகளைத் தொடங்குவதற்கு முன் வி ஏ க்கு செய்ய வேண்டும் முறையான பிழைகள் என அழைக்கப்படும் வி ஏ அமைப்பினுள் உள்ள குறைபாடுகள் காரணமாக எழும் அளவீட்டு பிழைகளை நீக்குவதற்கான ஒரு செயல்முறையே கலிபராசன் மேலும் செயல்பாட்டின் போது முறையான பிழைகள் உண்மையில் அறியப்பட்ட சாதனங்களின் பண்புகளை அளவிடுவதன் மூலம் அளவிடப்படுகின்றன அவை முழுமையான இம்பெடன்ஸ் தரங்களாக அழைக்கப்படுகின்றன இந்த அளவிடப்பட்ட முறையான பிழைகள் தெரிந்தவுடன் அவை மிகவும் துல்லியமான முடிவுகளைக் கொடுக்க உண்மையான டி யு டி அளவீடுகளில் சரிசெய்யப்படலாம் கலிபராசன் செயல்முறையை எவ்வாறு செய்வது மற்றும் இந்த விரிவுரையின் நடைமுறை அம்சத்தில் எஸ் பாராமீட்டர்களை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம் மைக்ரோவேவ் அளவீடுகள் குறித்த விரிவுரையின் இரண்டாம் பகுதிக்கு வருக இந்த விரிவுரையில் ஃபிரிக்குவன்ஸி பவர் லெவல்கள் கேய்ன் பேஸ் நாய்ஸ் எஸ் பாராமீட்டர்கள் போன்ற மைக்ரோவேவ் சர்குய்ட்களின் பல்வேறு பண்புகளை சோதிக்க அல்லது அளவிட ஸ்பெக்ட்ரம் அனலைசர் மற்றும் நெட்ஒர்க் அனலைசர் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாங்கள் நிரூபிக்கப் போகிறோம் எனவே நாம் பயன்படுத்தப் போகும் கருவி முக்கியமாக ஸ்பெக்ட்ரம் அனலைசர் மற்றும் நெட்ஒர்க் அனலைசர்ஆகும் அதனுடன் நாங்கள் ஒரு சிக்னல் ஜெனரேட்டர் ஒரு டிசி கரண்ட் மற்றும் இங்கே மற்றொரு சிக்னல் ஜெனரேட்டரைப் பயன்படுத்தப் போகிறோம் இங்கே நீங்கள் ஸ்பெக்ட்ரம் அனலைசரை காணலாம் நாங்கள் முதலில் ஸ்பெக்ட்ரம் அனலைசரை மறுதொடக்கம் செய்கிறோம் பின்னர் நெட்ஒர்க் அனலைசர் அளவீடுகளுக்கு நகரும் ஆரம்பிக்கலாம் எனவே எங்களிடம் ஒரு சாலை மற்றும் எஃப்எஸ்எல் வகையின் ஷார்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் உள்ளது எனவே ஸ்பெக்ட்ரம் அனலைசர்கள் ஃபிரிக்குவன்ஸி வரம்பு 9 கிலோஹெர்ட்ஸ் முதல் 3 ஜிகாஹெர்ட்ஸ் வரை உள்ளது மற்றும் ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் எம்பெட்டேட் செய்யப்பட்ட காட்சி மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன அவை வெவ்வேறு அமைப்புகளுக்குள் நுழைந்து வெவ்வேறு பாராமீட்டர்களை அளவிடுகின்றன எனவே காட்சி பொதுவாக ஒரு எக்ஸ் ஆக்ஸிஸ் மற்றும் ஒய் ஆக்ஸிஸ் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எக்ஸ் ஆக்ஸிஸ் நமக்கு ஒரு ஃபிரிக்குவன்ஸியில் உள்ளது மற்றும் ஒய் ஆக்ஸிஸ் அம்பிலிட்டுட் லெவல் அல்லது ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்களின் பவர் லெவலில் காட்டப்படும் ஓ கம் பி எல் போர்டு எனவே நீங்கள் இங்கே காணக்கூடியவை ஐசி எல் சி 6946 அதன் ஃபிரிக்குவன்ஸி சின்தசைசர் மற்றும் பி எல் மற்றும் வி எனவே இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தை நாங்கள் படித்திருக்கிறோம் அல்லது இந்த ஐசி அடிப்படையிலான வி ஓ வடிவமைப்பை ஆஸிலேட்டர் விரிவுரையில் படித்தோம் சியை ப்ரோக்ராம் செய்ய மைக்ரோகண்ட்ரோலர் பி சி 18 எஃப் 4550 பயன்படுத்தப்படுகிறது எல் இன் அவுட்புட் இங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது நீங்கள் இங்கே பார்ப்பது எஸ் ஏ வகை இணைப்பான் இது ஒரு யூ பி இணைப்பான் மற்றும் முழு போர்டும் பி பவர் கேபிளைப் பயன்படுத்தி இயக்கப்படுகிறது எல்1 ஜிகாஹெர்ட்ஸ் ஃபிரிக்குவன்ஸியில் திட்டமிடப்பட்டுள்ளது இப்போது அவுட்புட் ஃபிரிக்குவன்ஸி ஒரு ஜிகாஹெர்ட்ஸா இல்லையா என்பதை அளவிட விரும்புகிறோம் எனவே அதற்காக நீங்கள் ஃபிரிக்குவன்ஸி பட்டனுக்குச் செல்ல வேண்டும் ஃபிரிக்குவன்ஸி பட்டனை அழுத்தவும் நீங்கள் விரும்பிய ஃபிரிக்குவன்ஸி மதிப்பை உள்ளிடலாம் இது ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்கான மைய ஃபிரிக்குவன்ஸி மதிப்பாக இருக்கும் எனவே நான் 1 ஜிகாஹெர்ட்ஸ் இன்புட் உள்ளிடுவேன் எனவே இப்போது காட்சி 1 ஜிகாஹெர்ட்ஸை மையமாகக் கொண்டிருப்பதைக் காணலாம் இடைவெளி தற்போது 2 ஜிகாஹெர்ட்ஸ் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இன்னும் தெளிவாகக் காண நான் இடைவெளியைக் குறைப்பேன் எனவே 200 மெகா ஹெர்ட்ஸ் என்று சொல்ல ஸ்பானை அமைப்பேன் இப்போது நீங்கள் ஃபிரிக்குவன்ஸி கம்பொன்னேட்களை மேலும் விவரங்களில் காண முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் இன்னும் அம்பிலிட்டுட் லெவல் சரியாக காட்டப்படவில்லை அதற்காக நீங்கள் குறிப்பு நிலை மைனஸ் 20 டிபிஎம் என்று படித்தால் அதற்கான குறிப்பு அளவை நாம் அதிகரிக்க வேண்டும் மற்றும் குறிப்பு நிலை குறிப்பு அளவை 0 டிபிஎம் ஆக அமைக்கிறது இப்போது ஃபிரிக்குவன்ஸி கம்பொன்னேட்களின் உச்சத்தை என்னால் காண முடிகிறது குறிப்பான்களுக்குச் செல்லும் ஃபிரிக்குவன்ஸியை அளவிட மார்க்கர் எம்1 வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் காணும் மார்க்கரை அமைக்கவும் இந்த இரண்டு வரியிலிருந்தும் மார்க்கர் வாசிப்பைப் படிக்க முடியும் எனவே எம்1 ஆனது 1 000400000 ஜிகாஹெர்ட்ஸ் இன் ஃபிரிக்குவன்ஸி வாசிப்பைக் கொண்டுள்ளது இது 1 ஜிகாஹெர்ட்ஸ்மதிப்பிற்கு மிக நெருக்கமாக உள்ளது இது இந்த குறிப்பிட்ட பி எல் எல் இல் ப்ரோக்ராமில் உள்ளது எனவே இந்த பி எல் இன் அவுட்புட்டில் ஒரு ஜிகாஹெர்ட்ஸில் ஒரு ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட் உள்ளது மற்றும் இந்த ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்களின் லெவல் அல்லது ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்களின் பவர் லெவல் கழித்தல் 1 ப்ரோக்ராம் மதிப்பு அல்லது ப்ரோக்ராம் அம்பிலிட்டுட் லெவல் 0 டி எம் மற்றும் மைனஸ் 1 எம் கேபிள் இழப்புகள் மற்றும் சர்குய்ட்களில் உள்ள பிற இழப்புகளுக்கான கணக்குகள் எனவே ஸ்பெக்ட்ரம் அனலைசரைப் பயன்படுத்தி ஒரு சிக்னலின் ஃபிரிக்குவன்ஸி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பவர் அளவை நாம் எவ்வாறு அளவிட முடியும் என்பதை பார்த்தோம் பேஸ் நாய்ஸ் அளவீடுகளுக்கு நீங்கள் இடைவெளியை முடிந்தவரை மிகக் குறைந்த மதிப்பில் வைத்திருக்க வேண்டும் எனவே ஸ்பான் மற்றும் ஸ்பான் கையேட்டில் ஸ்பான் கிளிக்கைக் குறைப்போம் மேலும் ஸ்பானை 50 கிலோஹெர்ட்ஸ் மதிப்பாக வைத்திருப்போம் இப்போது சிக்னலை இன்னும் விரிவாகக் கவனிக்க முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இரைச்சல் நிலை இப்போது மிகவும் புலப்படுவதைக் காண்கிறீர்கள் இதை மென்மையாக்க ட்ரேஸ்க்கு செல்லலாம் ட்ரேஸ்என்பதைக் கிளிக் செய்து பின்னர் ட்ரேஸ் பயன்முறையில் கிளிக் செய்து சராசரி செயல்பாட்டைத் தேர்வுசெய்க எனவே சராசரியைக் கிளிக் செய்க இப்போது இவைகள் மிகவும் நிலையானவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது பேஸ் நாய்ஸை அளவிடுவதற்கு செல்லலாம் எனவே மார்க்கருக்குச் செல்லுங்கள் இப்போது மார்க்கர் எம்1 விரும்பிய மைய ஃபிரிக்குவன்ஸியில் அமைக்கப்பட்டுள்ளது இது தோராயமாக 1 ஜிகாஹெர்ட்ஸ் ஆகும் இப்போது மார்க்கர் 2 க்குச் செல்லுங்கள் மார்க்கர் 2 டெல்டா வகை டி 2 மற்றும் பேஸ் நாய்ஸ் அளவீட்டுக்காக டெல்டா இங்கே காட்டப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செயல்பாட்டைக் கிளிக் செய்வதே ஆகும் பேஸ் நாய்ஸ் குறிப்பு நிலையான செயல்பாடு எனவே இதை நான் அடிப்பேன் ஆஃப்செட் தற்போது மைனஸ் 100 ஹெர்ட்ஸ் என்பதை நான் பார்ப்பேன் பேஸ் நாய்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆஃப்செட் ஃபிரிக்குவன்ஸியில் அளவிடப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது பொதுவாக 10 கிலோ ஹெர்ட்ஸ் 100 கிலோ ஹெர்ட்ஸ் அல்லது 1 மெகா ஹெர்ட்ஸ்ஆகும் ஆஃப்செட் ஃபிரிக்குவன்ஸியை 10 கிலோஹெர்ட்ஸ் வரை வைத்திருப்போம் எனவே நான் 10 மற்றும் கிலோஹெர்ட்ஸ்ஐ உள்ளிடுவேன் பேஸ் நாய்ஸை அறிய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே காட்டப்பட்டுள்ள டி 2 மார்க்கர் அளவீடுகளைப் படிக்க வேண்டும் எனவே மார்க்கர் 2 உடன் ஒத்த பேஸ் நாய்ஸ் 2 ஐ நீங்கள் கவனித்தால் 10 கிலோ ஹெர்ட்ஸின் ஆஃப்செட்டில் ஹெர்ட்ஸுக்கு 67 டிபிசி இருக்கும் இப்போது டேட்டா ஷீட்டின் படி இந்த பி சியின் மதிப்பிடப்பட்ட பேஸ் நாய்ஸ் ஹெர்ட்ஸுக்கு மைனஸ் 85 டி சி ஆகும் ஆனால் ஏ எம் பேஸ் ஒன்றுடன் ஒன்று ஓவர்லாப் செய்யப்படும் மற்றும் இந்த குறிப்பிட்ட குழுவின் கணினி வரம்புகள் காரணமாக ஒரு ஹெர்ட்ஸுக்கு மைனஸ் 67 டி இது விரும்பிய மதிப்புக்கு அருகில் உள்ளது ஸ்பெக்ட்ரம் அனலைசரை பயன்படுத்தி பேஸ் நாய்ஸ் அளவீடுகளை இவ்வாறு செய்ய முடியும் அடுத்து ஒரு லீனியர் அல்லாத சர்குய்ட் ஹார்மோனிக் டிசர்ட்சன் எவ்வாறு அளவிடுவது என்பதை நான் காண்பிப்பேன் இது எம் எம் ஜி 3001 ஐ சி ஐப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அம்பிளிபைர் சர்குய்ட் மற்றும் ஸ்பெக்ட்ரம் அனலைசரைப் பயன்படுத்தி மொத்த ஹார்மோனிக் டிசர்ட்சனை அளவிடப் போகிறோம் அமைப்பைப் பார்ப்போம் எனவே எங்களிடம் ஒரு சிக்னல் ஜெனரேட்டர் உள்ளது இது 500 மெகா ஹெர்ட்ஸ் ஃபிரிக்குவன்ஸியின் இன்புட் சிக்னலை உருவாக்குகிறது மற்றும் அம்பிலிட்டுட் 0 டிபிஎம் ஆகும் சிக்னல் இங்கே அம்பிளிபைர் சர்குய்ட் இன்புட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அம்பிளிபைர்யின் அவுட்புட் ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்கு சரிபார்க்கப்படும் இப்போது இந்த அம்பிளிபை சர்குய்ட் ஒரு டிசி பவர் சப்ளைப் பயன்படுத்தி இயக்கப்படும் வோல்ட்டேஜ் 5 6 வோல்ட் மற்றும் அம்பிளிபை செயல்பாட்டின் மூலம் கரண்ட் அதற்கேற்ப வரையப்படும் இப்பொது அம்பிளிபைரை இயக்குவோம் எனவே வோல்ட்டேஜ் 5 6 ஆகவும் அம்பிளிபை 100 எம் எ கரண்டை வரைகிறது இது சரியான இயக்க புள்ளியாகும் இப்போது ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் இந்த அம்பிளிபையின் அவுட்புட்டை நாங்கள் கவனிப்போம் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் டிஸ்ப்ளேயில் நீங்கள் கவனிக்கக்கூடியது எங்களிடம் 500 மெகா ஹெர்ட்ஸுடன் ஒத்த அடிப்படை ஃபிரிக்குவன்ஸி அவுட்புட்உள்ளது மேலும் அம்பிளிபையின் உள்ள லீனியரிட்டி அல்லாத காரணமாக அவுட்புட்டில் தோன்றும் அடிப்படை ஃபிரிக்குவன்ஸின் வெவ்வேறு ஒத்திசைவுகள் எங்களிடம் உள்ளன இப்போது மொத்த ஹார்மோனிக் டிசாரட்சனை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம் அதற்காக நீங்கள் அதைக் கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் ஹார்மோனிக் டிசாரட்சன் செயல்பாட்டைக் காணலாம் அதைத் தேர்ந்தெடுக்கவும் நேரம் மற்றும் அம்பிலிட்டுட் நிலைகளுக்கு எதிரான அடிப்படைகளின் அடிப்படை மற்றும் பல்வேறு ஹார்மோனிக்களை மேல் வரைபடம் நிரூபிப்பதை நீங்கள் காணலாம் கீழேயுள்ள அட்டவணையில் அடிப்படை ஃபிரிக்குவன்ஸி கொண்ட முதல் ஹார்மோனிக் 500 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் இந்த அட்டவணையில் ஃபிரிக்குவன்ஸி தீர்மானம் பேண்ட்விட்த் மற்றும் பவர் லெவல் இருப்பதைக் காணலாம் எனவே 500 மெகா ஹெர்ட்ஸ் கொண்ட அடிப்படை ஃபிரிக்குவன்ஸி 3 மெகா ஹெர்ட்ஸ் தீர்மானம் பேண்ட்விட்த்துடன் சரிபார்க்கப்பட்டது அல்லது அனலைஸ் செய்யப்பட்டுள்ளது மற்றும் பவர் லெவல் 17 டிபிஎம் ஆகும் 1 ஜிகாஹெர்ட்ஸில் இருக்கும் இரண்டாவது ஹார்மோனிக் 10 மெகா ஹெர்ட்ஸ் ரெசொலூஷன் பேண்ட்விட்த்துடன் அனலைசஸ் செய்யப்பட்டுள்ளது அல்லது அளவிடப்படுகிறது மற்றும் பவர் லெவல் மைனஸ் 23 2 டிபிசி ஆகும் இப்போது டிபிசி என்பது அடிப்படை பவர் லெவல் மூன்றாம் ஹார்மோனிக் நான்காவது ஹார்மோனிக் ஐந்தாவது ஹார்மோனிக் மற்றும் பலவற்றைப் பொறுத்து பவர் மட்டமாகும் எனவே மொத்த ஹார்மோனிக் டிசார்ட்சன் டிபி இல் 7 9 சதவிகிதம் ஆகும் இது மைனஸ் 21 9 டிபி ஆகும் எனவே எந்தவொரு லீனியர் அல்லாத சர்குய்ட்களின் அவுட்புட்டிலும் இருக்கும் மொத்த ஹார்மோனிக் டிசார்ட்சனை நீங்கள் எவ்வாறு அளவிட முடியும் அடுத்து ஸ்பெக்ட்ரம் அனலைசரை பயன்படுத்தி ஒரு லீனியர் அல்லாத டி யு டி இன் ஐபி 3 புள்ளியை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம் அதன் அமைப்பை உங்களுக்கு விளக்குகிறேன் இந்த அமைப்பில் சோதனைக்குட்பட்ட டி யு டி உள்ளது இது எம்எம்ஜி அம்பிளிபைர் ஆகும் இது ஐபி 3 அளவீடுகளுக்கான அம்பிளிபைரின் இன்புட்டில் நாம் பார்த்திருக்கிறோம் நாங்கள் இரண்டு ஃபிரிக்குவன்ஸி இன்புட்டை கொடுக்க வேண்டும் அதாவது இந்த இரண்டு ஃபிரிக்குவன்ஸி இன்புட் ஒரு சக்தி இணைப்பியைப் பயன்படுத்தி அம்பிளிபைரின் இன்புட்டிற்கு வழங்கப்படுகிறது அதாவது இந்த இரண்டு இன்புட் ஃபிரிக்குவன்ஸி மூலங்களுக்கு இடையில் ஒரு தனிமை உள்ளது இந்த சக்தி கற்பித்தல் இந்த பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்பட்ட டெக்னீக்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த இரண்டு போர்ட்களுக்கிடையேயான தனிமை 25 டி 500 மெகா ஹெர்ட்ஸ் ஃபிரிக்குவன்ஸியிலும் மைனஸ் 5 டிபிஎம் அம்பிலிட்டுட் அளவிலும் இருக்கும் முதல் ஹார்மோனிக் பவர் இணைப்பியின் இன்புட்டில் ஒன்றுக்கு வழங்கப்படுகிறது இப்போது இந்த இரண்டு ஃபிரிக்குவன்ஸி டோன்களின் அம்பிலிட்டுட் அளவுகள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் அல்லது கிட்டத்தட்ட சமமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் 5 6 வோல்ட் இன்புட்டைக் கொண்ட டி சி பவர் சப்ளை பயன்படுத்தி எம் ஜி இயக்கப்படுகிறது மற்றும் தற்போதைய வரையப்பட்ட 90 எம் சரியான செயல்பாட்டைக் காட்டுகிறது இப்போது அம்பிளிபைரின் இன்புட்டில் இரண்டு டோன்களைக் கொண்டு அம்பிளிபைரின் அவுட்புட்டில் உள்ள இடை மாடுலேஷன் டிசார்ட்சனை கவனிப்போம் மேலும் ஐபி 3 புள்ளி மூன்றாம் வரிசை மாடுலேஷன் தயாரிப்புகளின் அளவை அளவிடுவதன் மூலம் அளவிடப்படுகிறது இது 2f1 f2 அல்லது 2f2 f1 அடிப்படை ஃபிரிக்குவன்ஸி அம்பிலிட்டுட் தொடர்பான ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்கள் ஆகும் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் காட்சியில் இந்த சர்குய்ட்க்கான பதிலைப் பார்ப்போம் எனவே ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் அம்பிளிபைரின் அவுட்புட் எப்படி இருக்கும் எனவே இரண்டு ஹார்மோனிக் இன்புட் சிக்னல்களுக்கு ஒத்த இரண்டு அடிப்படை அவுட்புட்கள் இருப்பதை நீங்கள் அப்சர்வ் செய்ய முடியும் அதோடு சேர்ந்து உருவாக்கப்படும் பல்வேறு போலி சிக்னல்களையும் நீங்கள் காணலாம் மேலும் மூன்றாம் வரிசை போலி சிக்னல்கள் அல்லது மூன்றாம் வரிசை டிசார்ட்சன் சிக்னல்களில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் 500 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 800 மெகா ஹெர்ட்ஸ் இன்புட் சிக்னல்களுக்கு 200 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 1 1 ஜிகாஹெர்ட்ஸ் எனவே இரண்டு முறை எஃப் 1 மைனஸ் எஃப் 2 அல்லது இரண்டு முறை எஃப் 1 எங்களுக்கு 200 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 1 1 ஜிகாஹெர்ட்ஸ் மதிப்புகளைத் தரும் இந்த ஃபிரிக்குவன்ஸிகளில் சில சிக்னல்களைப் பெறுகிறோம் என்பதைச் சரிபார்க்கவும் அதற்கான குறிப்பான்களுக்குச் செல்லலாம் எங்களிடம் மார்க்கர் எம் 1 உள்ளது நீங்கள் இதைப் போன்ற மார்க்கரை நகர்த்தலாம் மேலும் 200 மெகா ஹெர்ட்ஸில் எங்களிடம் சிக்னல்கள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் ஆனால் இரண்டு முறை எஃப் 1மைனஸ் எஃப் 2 500 மெகா ஹெர்ட்ஸ் எஃப் 2 800 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 1 1 இல் உங்களுக்கு ஏதேனும் சிக்னல் இருக்கிறதா என்று பார்ப்போம் எனவே 1 1 ஜிகாஹெர்ட்ஸில் கூட மைனஸ் 35 டிபிஎம் அம்பிலிட்டுட் மட்டத்தில் சில சிக்னல்கள் உள்ளன மேலும் மூன்றாம் வரிசை இண்டெர்ஸ்ப்ட்ஸ் புள்ளியான டி ஓ ஐ ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் உள்ளடிக்கிய செயல்பாட்டைப் பயன்படுத்தி அளவிட முடியும் அதற்காக மீண்டும் மேஜர் டேப்க்குச் செல்லுங்கள் எனவே இந்த பட்டனை அளவைக் கிளிக் செய்க உங்களிடம் இங்கே ஒரு டி ஓ ஐ செயல்பாடு இருப்பதைக் காண்கிறீர்கள் அந்தச் செயல்பாட்டைத் தேர்ந்தெடுத்து அடிப்படை ஃபிரிக்குவன்ஸிகளில் எம் 1 மற்றும் எம் 2 ஆகிய இரண்டு குறிப்பான்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே எம் 1 என்பது 505 இல் உள்ளது இது 500 மெகா ஹெர்ட்ஸுக்கு அருகில் உள்ளது எம் 2 தோராயமாக 800 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் எம் 3 மற்றும் எம் 4 ஆகியவை விரும்பிய மூன்றாம் வரிசை தயாரிப்புகளில் இருக்க வேண்டும் எனவே குறிப்பான்களை சற்று நகர்த்துவோம் எனவே அவை சரியான மட்டத்தில் உள்ளன எனவே எம் 2 அல்லது எம் 3 நான் அதை 200 மெகா ஹெர்ட்ஸ் வரை நகர்த்துவேன் எம் 3 நான் அதை 1 1 ஜிகாஹெர்ட்ஸ் வரை நகர்த்துவேன் சரி இந்த வரியிலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய மூன்றாவது வரிசை இடைமறிப்பு புள்ளி 29 6 டி பி எம் ஆகும் டேட்டா ஷீட் டி ஓ ஐ ஐ 32 டி பி எம் ஆகக் குறிப்பிடுகிறது இது வெளியீடு ஐ பி3 புள்ளி மற்றும் இந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசரை பயன்படுத்தி அளவிடப்பட்ட மதிப்பு மற்றும் இந்த அமைப்பு 29 டி பி எம் ஆகும் இது குறிப்பிட்ட மதிப்புக்கு மிக அருகில் உள்ளது இன்புட் இம்பெடன்ஸ் எஸ் பாராமீட்டர் மற்றும் வி R மற்றும் பேஸை அளவிட வெக்டர் நெட்வொர்க் அனலைசரை பயன்படுத்துவோம் எனவே பவர் காம்பினெர் பில்டர் கப்ளர் போன்ற பல மைக்ரோ ஸ்டெப் சர்குய்ட்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கில் நாம் பயன்படுத்தும் வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் இரண்டு போர்ட் வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் ஆகும் எனவே இந்த பவர் காம்பினரை எஸ் பாராமீட்டர்கள் இன்புட் இம்படன்ஸ் மற்றும் வி எனவே நாம் பயன்படுத்தும் வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் ஈ5071சி ஆகும் இந்த வெக்டர் நெட்வொர்க் அனலைசரின் ஃபிரிக்குவன்ஸி வரம்பு 100 கிலோ ஹெர்ட்ஸ் முதல் 8 5 ஜிகா ஹெர்ட்ஸ் வரை இருக்கும் எனவே முதலில் அளவீட்டைத் தொடங்க உங்கள் டி யு டி பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் அளவீடு செய்ய விரும்பும் ஃபிரிக்குவன்ஸி வரம்பு என்ன எனவே பவர் காம்பினரை நான் உங்களுக்குக் காட்டிய இந்த சாதனம் ஜிஎஸ்எம் 900 பேண்டிற்கான வடிவமைப்பாகும் இது வழங்கும் பேண்ட்விட்த் 400 முதல் 1 4 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இருக்கும் எனவே அதற்கேற்ப ஃபிரிக்குவன்ஸி வரம்பைத் தேர்ந்தெடுப்போம் ஃபிரிக்குவன்ஸி வரம்பைத் தேர்ந்தெடுப்பதற்கு தொடக்க தொடக்கமானது 400 மெகா ஹெர்ட்ஸ் என்று தொடக்க ஃபிரிக்குவன்ஸி வரம்பைக் கொடுங்கள் பின்னர் நிறுத்த ஃபிரிக்குவன்ஸி வரம்பை 1 4 ஜிகாஹெர்ட்ஸ் கொடுங்கள் பின்னர் நீங்கள் கலிபிரசனை செய்ய வேண்டும் ஃபிரிக்குவன்ஸி வரம்பைப் பயன்படுத்த இந்த விருப்பத்தைத் தொடங்க இங்கே கிளிக் செய்து 400 மெகா ஹெர்ட்ஸ் தொடக்க ஃபிரிக்குவன்ஸி வரம்பைக் கொடுங்கள் ஸ்டாப் ஃபிரிக்குவன்ஸி வரம்பைப் பயன்படுத்துவதை நீங்கள் காணலாம் 1 4 ஜிகாஹெர்ட்ஸ் எனவே நீங்கள் ஃபிரிக்குவன்ஸி வரம்பைத் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் அடுத்து நீங்கள் கலிபராசனை செய்ய வேண்டும் எனவே கலரைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் நீங்கள் காலிபராசனிற்கு பயன்படுத்தும் கால் கிட்டைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே நாம் பயன்படுத்தும் கலிபராசன் கிட் 85033E ஆகும் எனவே உற்பத்தியாளர் உங்களுக்கு திறந்த சுமை மற்றும் குறுகிய டெர்மினல்களை வழங்குகிறது எனவே முதலில் காலிபராசன் என்ன என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் எனவே திறந்த சுமை மற்றும் குறுகியவற்றுடன் கேபிள்கள் இணைக்கப்படுவது போன்ற தீவிர நிலைக்கு கலிபராசன் கணக்கிடுகிறது மேலும் இந்த டெர்மினல்களில் ஏற்படும் இழப்புகளுக்கான கணக்கு மற்றும் அதற்கேற்ப அளவீட்டு முடிவுகளை சரிசெய்கிறது எனவே இந்த விருப்பத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கலிபராசன் கிட்டைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் நீங்கள் பயன்படுத்தும் கால் கிட்டைத் தேர்ந்தெடுக்கவும் நாங்கள் 85033E ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த எண்ணைத் தேர்ந்தெடுத்தோம் பின்னர் காலிபராசனை அழுத்தவும் இப்போது இது இரண்டு போர்ட் நெட்வொர்க் அனலைசர் என்பதை நாங்கள் அறிவோம் மேலும் பவர் காம்பினெர் அல்லது பவர் டிவைடருக்கு அளவீடு செய்கிறோம் எனவே இரண்டு போர்ட்களுக்குக்கான கலிபராசனை நாம் செய்ய வேண்டும் எனவே இரண்டு போர்ட் கலிபராசனை அழுத்தவும் பின்னர் ரெபிலெக்சனை அழுத்தவும் பின்னர் நீங்கள் கேபிள்களை திறந்த சுமையில் மற்றும் குறுகியதாக இணைக்க வேண்டும் எனவே முதலில் திறந்தவுடன் இணைக்கவும் பின்னர் இந்த விருப்பத்தை அழுத்தவும் பின்னர் இந்த விருப்பத்தேர்வு போர்ட் 1 திறந்ததைக் கிளிக் செய்யவும் அடுத்து நீங்கள் இந்த கேபிளை ஷாட் மூலம் இணைத்த பிறகு போர்ட் 1 ஐ குறுகியதாக இணைக்கிறீர்கள் மீண்டும் போர்ட் 1 குறுகிய என்பதைக் கிளிக் செய்து மீண்டும் இந்த கேபிளை ஏற்றுவதற்கு இணைக்கவும் பின்னர் போர்ட் 1 சுமை என்பதைக் கிளிக் செய்யவும் அதேபோல் போர்ட் 2க்கான நடைமுறையை நீங்கள் ரெப்ளிகேட் செய்யவும் இப்போது ரெபிளெக்ட்காக கலிபராசனை செய்தபின் இந்த கேபிளில் இருந்து இந்த கேபிளுக்கு எவ்வளவு சக்தி செல்கிறது என்பதற்கான கலிபராசனை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த பரிமாற்ற விருப்பத்தைப் பயன்படுத்தி பிமேல் அடாப்டரைப் பயன்படுத்தி இந்த அட்டவணையை இணைக்கவும் இப்போது இந்த கேபிள்களை இணைக்க இந்த அடாப்டரை இணைக்கவும் இங்கே நீங்கள் பார்க்கும் கேபிள்கள் இவை இரண்டு முனைகளிலும் எஸ் ஏ ஆண் கொண்ட கேபிள்கள் எனவே இந்த கேபிள்களை எஸ் ஏ பிமேல் அடாப்டரைப் பயன்படுத்தி இணைக்கவும் இதை இணைத்த பிறகு இந்த கேபிள்களை நாங்கள் இணைத்ததன் மூலம் போர்ட் 2 க்கு போர்ட் 1 க்கு இந்த விருப்பத்தை கிளிக் செய்யவும் எனவே எஸ் 21 மற்றும் எஸ் 12 இது 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இது கேபிளில் உள்ள இழப்புகளின் காரணமாக சில மதிப்பைக் காட்டுகிறது இருப்பினும் நீங்கள் எஸ்11 மற்றும் எஸ்22 ஐப் பார்த்தால் அவை வரம்பில் 20 டி பி க்குக் கீழே இருக்கும் இதைச் செய்தபின் அழுத்தி அடாப்டரைத் துண்டிக்கவும் எனவே கலிபராசனை செய்தபின் இந்த வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் கேபிளில் உள்ள இழப்புகளுக்கு இடமளிக்கிறது எனவே இங்கே இது எஸ்11 என்பது 0 என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் எஸ்21 ஐயும் பார்க்கலாம் எனவே இது மைனஸ் 50 டி பியை விட குறைவாக உள்ளது எனவே இது அளவீடு செய்யப்படுகிறது இப்போது அளவீட்டைச் செய்ய உங்கள் சாதனத்தை இந்த கேபிள்களுடன் இணைக்க வேண்டும் இந்த விருப்பத்தேர்வைப் பயன்படுத்தி இந்த கலிபராசன் நிலையை நீங்கள் சேமிக்க முடியும் பின்னர் சேமிப்பு வகை நிலை மற்றும் கலோவைத் தேர்ந்தெடுத்து மாநிலத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து மாநிலத்தை சேமிக்கவும் நீங்கள் விரும்பும் பெயரை வரையறுக்கலாம் எனவே நான் பெயரை 1 2 3 4 5 எனக் கூறி பின்னர் இன்புட் செய்வேன் எனவே பின்னர் பேஸில் நீங்கள் கலிபராசனை மீண்டும் செய்ய விரும்பவில்லை என்றால் இந்த கலிபராசன் நிலையை நாங்கள் அழைக்கலாம் சேமிப்பதைத் தேர்ந்தெடுத்து நினைவுபடுத்துவதற்காக நிலையை நினைவுகூருங்கள் பின்னர் பைல் உரையாடல் பெட்டியிலிருந்து நீங்கள் சேமித்த தொகுதியைப் பயன்படுத்தலாம் சரி இப்போது நீங்கள் இந்த கேபிள்களை டி யு டி உடன் இணைக்கிறீர்கள் எங்களிடம் இரண்டு போர்ட் வெக்டர் நெட்வொர்க் அனலைசர் மட்டுமே இருப்பதால் ஒரு போர்ட்டை சுமை மூலம் நிறுத்த வேண்டும் எனவே இங்கே நான் இந்த கேபிள்களை இரண்டு போர்ட்களில் இணைத்துள்ளேன் மூன்றாவது போர்ட்டை சுமை மூலம் முடிப்பேன் பின்னர் நீங்கள் எஸ்21 ஐ போர்ட் 1 இலிருந்து போர்ட் 2 க்கு அனுப்புவதைக் காணலாம் எனவே இது எஸ்21 ஆகும் நீங்கள் ஒரு விண்டோவ்வில் எஸ் 11 எஸ் 21 அனைத்து டிரான்ஸ்மிஷன் மற்றும் ரெபிளெக்ட் கோஏபிசிஎன்ட்டையும் பார்க்க விரும்பினால் இந்த காட்சியைத் தேர்ந்தெடுத்து தடயங்களின் எண்ணிக்கையை 4 ஆகத் தேர்ந்தெடுத்து இந்த தடயங்களை வரையறுக்கிறீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவை வரையறுக்க முதல் சுவடுக்கு நீங்கள் எஸ்11 மதிப்பைக் கொடுப்பீர்கள் என்று கூறுவோம் அடுத்த சுவட்டுக்கு நாங்கள் எஸ் ஐ வரையறுப்போம் அடுத்த தடயத்திற்கு மீண்டும் எஸ்12 ஐ வரையறுப்போம் கடைசி சுவடுக்கு எஸ்22 ஐ வரையறுப்போம் சரி இப்போது எஸ்11 S11 எஸ்21 என அனைத்து தடயங்களையும் ஒதுக்கிட வேண்டும் இப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் கோஏபிசிஎன்ட் அல்லது ரெபிளெக்ட் கோஏபிசிஎன்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கர் பிரஸ் மார்க்கர் 1 இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நீங்கள் விரும்பிய ஃபிரிக்குவன்ஸி புள்ளியின் படி நிலையை நகர்த்தலாம் எனவே எங்கள் வழக்கு 900 மெகா ஹெர்ட்ஸ் தேர்ந்தெடுக்கும் எனவே 900 மெகா ஹெர்ட்ஸில் எஸ்22 ஆக இருக்கும் க்ரீன் கர்வ்வின் மதிப்பை இங்கே காணலாம் இப்போது நீங்கள் எஸ்21 ஐப் பார்க்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த சுவடுக்குச் செல்ல வேண்டும் சரி இப்போது இங்கே நீங்கள் எஸ்21 இன் மதிப்பு மைனஸ் 4 பி என்பதைக் காணலாம் எனவே இந்த பவர் டிவைடர் மைனஸ் 3 டி பியை வழங்க வேண்டும் ஆனால் இந்த பவர் டிவைடர் எஃப் ஆர் 4 அடி மூலக்கூறில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது இழப்பு எனவே அதனால்தான் நீங்கள் மைனஸ் 4 மற்றும் எஸ்11 நீங்கள் மைனஸ் 17 டி பியைப் பெறுகிறீர்கள் என்பதை இங்கே காணலாம் ஃபிரிக்குவன்ஸி வரம்பில் இது 10 டி எனவே பரிமாற்றக் கோஏபிசிஎன்ட் மற்றும் ரெபிளெக்ட் கோஏபிசிஎன்ட் ஆகியவற்றை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் இப்போது இந்த சக்தி வகுப்பியின் அவுட்புட் போர்ட்களை நீங்கள் இணைக்கும்போது எவ்வளவு தனிமைப்படுத்தப்படும் என்பதை நான் உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் இப்போது நான் இந்த இரண்டு கேபிள்களையும் இந்த இரண்டு அவுட்புட் போர்ட்களில் இணைத்து மற்ற போர்ட்களை 50 ஓம் உடன் நிறுத்தினால் நான் தனிமைப்படுத்தப்பட்ட சக்தியைப் பெற வேண்டும் அதாவது இந்த போர்ட்டிலிருந்து எவ்வளவு சக்தி செல்கிறது அதுவே அளவீடு எஸ்21 ஆகும் இப்போது நீங்கள் இங்கே விண்டோவிற்கு வருகிறீர்கள் நீங்கள் நீல கோடு அல்லது இளஞ்சிவப்பு கோடு எஸ்21இன் மதிப்பைக் காட்டுகிறது எனவே நீங்கள் இன்னும் ஒரு மார்க்கரைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் மார்க்கருக்குச் சென்று மேலும் ஒரு மார்க்கரைத் தேர்ந்தெடுத்து அதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்தால் இது 700 மெகா ஹெர்ட்ஸ் மதிப்பைக் கொடுக்கும் மார்க்கர் 1 க்கு மதிப்பு 1000 மெகா ஹெர்ட்ஸ் கொடுக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட ஃபிரிக்குவன்ஸி வரம்பில் இந்த போர்ட்களுக்கு இடையிலான தனிமை 20 டி பி க்கும் குறைவாக இருப்பதை இங்கே காணலாம் எனவே அவுட்புட் போர்ட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன என்று நாம் கூறலாம் எனவே உங்கள் சாதனத்தின் பல்வேறு பாராமீட்டர்கள் ஒரு போர்ட் சாதனம் அல்லது இரண்டு போர்ட் சாதனங்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு அளவிட முடியும் இப்போது செயலில் உள்ள சாதனத்திற்கான அளவீட்டைச் செய்ய விரும்புகிறோம் எனவே நாம் பயன்படுத்தும் செயலில் உள்ள சாதனம் குறைந்த நாய்ஸ் அம்பிளிபைர் ஆகும் இங்கே இது குறைந்த நாய்ஸ் அம்பிளிபைரின் ஐசி எண் எஸ்ஜிஎல் 0622 இந்த ஐசியின் வோல்ட்டேஜ் தேவை 3 வோல்ட் மற்றும் இது 10 எம்ஏ வோல்ட்டேஜை திரும்பப் பெறுகிறது எனவே இங்கே நாம் 3 வோல்ட்டை வோல்ட்டேஜாக கொடுத்துள்ளோம் இதன் மூலம் ஐசி 10 எம் எனவே இந்த ஐசியின் முதல் போர்ட்டை ஆர் எஃப் உடன் இணைத்துள்ளேன் இரண்டாவது போர்ட்டை ஆர் எஃப் அவுட்புட்டில் இணைத்துள்ளேன் இப்போது இந்த வெக்டர் நெட்ஒர்க் அனலைசர் 17 டி பி எம் வரை சக்தியைப் பெற முடியும் எனவே அதிகாரத்தில் உள்ள ஆர் எஃப் ஐ நாம் குறைக்க வேண்டும் எனவே இந்த ஐசியின் ஆதாயம் சுமார் 33 டி பி எம் ஆகும் எனவே இயல்புநிலையாக நெட்ஒர்க் அனலைசர் சக்தி 0 டி பி எம் ஆகும் நாம் 0 டி பி எம் சக்தியைக் கொடுத்தால் அது உங்களுக்கு சொற்களைக் காண்பிக்கும் ஏனெனில் அது நிறைவுறும் எனவே இந்த விருப்பங்களைத் துடைப்பதில் இருந்து சக்தி அளவை மாற்றுவோம் பின்னர் பவர்க்கு சென்று பின்னர் மைனஸ் 40 டிபிஎம் கொடுப்போம் பின்னர் அளவிடச் செல்வதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் நீங்கள் இங்கே பார்த்தால் இது எஸ்21 இன் மாறுபாட்டைக் காட்டுகிறது இது எஸ்21 இன் மாறுபாடு மற்றும் இது எஸ்11 மற்றும் எஸ்22 இன் மாறுபாடு ஆகும் எனவே இது இன்புட் மற்றும் அவுட்புட் போர்ட்டில் ரெபிளெக்ட் கோஏபிசிஎன்ட் மற்றும் போர்ட்1 க்கு கரண்ட் வழங்கப்படும்போது இது பரிமாற்றம் ஆகும் எனவே மார்க்கரைக் கண்டுபிடிப்பதன் மூலம் இந்த குறிப்பிட்ட குறைந்த நாய்ஸ் அம்பிளிபைரின் ஆதாயம் எவ்வளவு என்பதை இங்கே காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட குறைந்த நாய்ஸ் அம்பிளிபைர் வழங்கிய ஆதாயம் 570 மெகா ஹெர்ட்ஸில் 33 டி பி என்பதை எஸ் 21 இலிருந்து இங்கே காணலாம் எனவே உங்கள் ஆர்வத்தின் ஃபிரிக்குவன்ஸி வரம்பில் இந்த செயலில் உள்ள சாதனத்தின் ஆதாயத்தை நீங்கள் எவ்வாறு சரிபார்க்கலாம் நேரத்திற்கு எதிராக அல்லது நேர களத்தில் வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட்களை அளவிடுவதற்கு பதிலாக மைக்ரோவேவ் ஃபிரிக்குவன்ஸிகளில் சுருக்கமாக ஃபிரிக்குவன்ஸி டொமைனில் சிக்னல் சக்தியையும் பேஸையும் அளவிடுகிறோம் மற்றும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் படித்து வரும் வெவ்வேறு மைக்ரோவேவ் சர்க்குட்கள் எஸ் பாராமீட்டர்கள் கேய்ன்கள் இரைச்சல் எண்ணிக்கை ஸ்பெக்ட்ரம் மற்றும் நெட்வொர்க் அனலைசர்களைப் பயன்படுத்தி லினியாரிட்டி ஆகியவற்றை அளவிட முடியும் இந்த சோதனைக் கருவிகளைப் பயன்படுத்தி ஃபிரிக்குவன்ஸி சக்தி போர்ட் பாராமீட்டர்கள் இம்பெடன்ஸ் மதிப்புகளை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்துள்ளோம் இந்த பேஸையும் நிறுத்திவிடலாம்